இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் II பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் விரிவுரை எண் 59 இது டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனை லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் பயன்பாடுகள் மூலம் தீர்ப்பது குறித்த விரிவுரை ஆகும் இந்த விரிவுரையில் நாம் இனிஷியல் வேல்யூ கணக்குகள் மற்றும் லாப்லஸ் டிரான்ஸ்பாமின் மூலம் இனிஷியல் வேல்யூ கணக்குகளைத் தீர்ப்பது பற்றி விவாதிப்போம் மேலும் இன்டெக்ரல் ஈக்வேஷன்கள் சிலவற்றை பார்ப்போம் பொதுவாக நாம் இன்டெக்ரல் அல்லது டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன்கள் குறித்து பேசும் பொழுது சில முக்கிய படிகளை நாம் பின்பற்றவேண்டும் முதலாவதாக நாம் டிஃபரென்ஷியல் அல்லது இன்டெக்ரல் ஈக்வேஷன்களின் இரு பக்கங்களிலும் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் இதனைச் சுருக்கி லாப்லஸ் ஆப் y s ன் பங்க்ஷனுக்குச் சமமாக இருப்பது போல் ஒரு மாறுபட்ட ஈக்வேஷனை பெற வேண்டும் நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஈக்வேஷன் மற்றும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுத்த பிறகு உள்ள ஒரு ஈக்வேஷனும் ஆக இரு ஈக்வேஷன்கள் உள்ளன இதை நாம் சுருக்கி 𝐿𝑦 𝐹𝑠 என்ற வடிவத்திற்கு மாற்றவேண்டும் இறுதியாக நாம் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்பார்மைப் பயன்படுத்தி 𝑦 𝐿−1𝐹𝑠 என்ற தீர்வை பெற வேண்டும் இவை மூன்றும் ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனை லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் வழியாக தீர்க்க முக்கிய படிகள் இந்த வழிமுறைகளில் ஒரு சிறு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரென்ஷியல் ஈக்வேஷினின் தீர்வு கன்டினியஸ் ஆகவும் மற்றும் எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டராகவும் இருக்கிறது அதனால் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ளது என்று அனுமானித்து கொள்ளவேண்டும் உண்மையில் நமக்கு பீஸ்வைஸ் கண்டிநியூட்டி தேவைப்படுகிறது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் டிஃபரென்ஷியல் ஈக்வேஷினில் நமக்கு கிடைக்கும் தீர்வு கன்டினியஸ் ஆகவும் மேலும் துண்டாகவும் எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டராகவும் இருக்கிறது இதனால் கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனின் இருபக்கமும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுப்பதனால் அனைத்தும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மாக மாறும் இதனால் நாம் இயற்கையாகவே லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் உள்ளது என்று கருதவேண்டும் இந்த செயல்முறையின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டின் மூலம் நமக்கு தெளிவு கிடைக்கும் இங்கு நாம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரென்ஷியல் ஈக்வெஷன் அல்லது இனிஷியல் வேல்யூ கணக்கு d2 y〖dt〗2 y1இதனைத் தீர்க்க வேண்டும் இனிஷியல் வேல்யூ என்றால் சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவை ஒரு புள்ளி t 0விற்கு சமமாக இருக்க வேண்டும் t0வில் இந்த இரு நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன அது செகன்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனைத் தீர்ப்பதற்காக அல்லது ஒரு தனிப்பட்ட தீர்வைப் பெறுவதற்கோ நமக்கு இரு நிபந்தனைகள் தேவை படுகிறது இந்த டபுள் டெரிவேட்டிவில் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மைப் பயன்படுத்துகிறோம் மேலும் y இல் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மைப் பயன்படுத்துகிறோம் லீனியாரிட்டி காரணமாக நாம் ஒரு ஒரு டேர்ம்க்கும் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மைப் பயன்படுத்துகிறோம் வலது கைப் பக்கத்தின் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 ஒவ்வொரு கணக்கிலும் நாம் பயன்படுத்தும் முதல் படி இதுவே இரண்டாவது படியாக நாம் டெரிவேட்டிவ் தேற்றத்தை பயன்படுத்தி y இன் டெரிவேட்டிவை நீக்க வேண்டும் இதனால் நமக்கு கிடைக்கும் டெரிவேட்டிவ் 𝑠2𝐿𝑦 − 𝑠𝑦 − 𝑦 இது சரியாக லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 𝐿𝑦′′ போன்று உள்ளது மேலும் நமக்கு வலது கைப் பக்கம் 𝐿𝑦 வேண்டும் நம்மிடம் 𝐿1 உள்ளது இந்த படியில் நாம் இனிஷியல் நிபந்தனைகளைப் பயன்படுத்துகிறோம் 𝑦 0 வாகவும் மேலும் 𝑦′ 0வாகவும் உள்ளது இதனால் நாம் இனிஷியல் நிபந்தனைகளை பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த நிபந்தனைகளை சரியாக லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம்மை பயன்படுத்திய பிறகு இரு பக்கங்களிலும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுத்த பிறகு உபயோகிக்க வேண்டும் இங்கு இது 0 வாகவும் இது 0 வாகவும் உள்ளது 𝐿𝑦ஐப் பொதுவாக எடுத்தால் நம்மிடம் 𝑠2 1 உள்ளது இதனால் நம்மிடம் 𝐿𝑦1 𝑠2 மற்றும் வலது கைப் பக்க 1 இன் லாப்லஸ் 1 𝑠 ஆகவும் உள்ளது இப்பொழுது நாம் இதை 1 𝑠2 ஆல் வகுத்தால் நமக்கு Ly1s1s2கிடைக்கும் இறுதி படி நாம் இதற்கு இன்வெர்ஸ் எடுக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் இதில் இன்வெர்ஸ்ஸை எடுத்தால் y ஐ இதிலிருந்து நீக்கி விடலாம் நாம் இன்வெர்ஸ் எடுப்பதற்கு கன்வலுஷன் தியரம் அல்லது பார்ஷியல் பிரக்ஷ்ன்ஸை பயன்படுத்தலாம் என்பதை நாம் முன்னரே விவாதித்தோம் அதனால் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸை எடுப்பதில் நேரம் செலவிட வேண்டாம் உதாரணமாக இந்த பார்ஷியல் பிரக்ஷ்ன் 1s 11s2 ஐ எடுத்து முடிப்போம் எனவே இதுவே y இன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்பார்ம் மேலும் நாம் இதில் தலைகீழ் நுட்பத்தை பயன்படுத்தலாம் இதனால் y L 11s L 111s2 ஆகும் நாம் L 11s1s மற்றும் L 111s2cost என அறிவோம் இதனால் கிடைக்கும் தீர்வு 𝑦𝑡 1 − cos 𝑡 ஆகும் இங்கு நமக்கு மேலும் ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவையே கொடுக்கப்பட்டுள்ள இனிஷியல் நிபந்தனைகள் எனவே மீண்டும் செயல்முறை அப்படியே இருக்கும் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எடுப்போம் இந்த ஆரம்ப நிலைகளை இணைத்து அதை சுருக்குவோம் இறுதியாக நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸ் எடுப்போம் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை 𝑥′′ மற்றும் வலது கை பக்கம் cos 2𝑡 யிலும் எடுக்கின்றோம் மேலும் நாம் இதில் டெரிவேட்டிவ் தியரத்தை 𝑠2𝑋𝑠 − 𝑠𝑥 − 𝑥′ இல் பயன்படுத்துகிறோம் இதுவே லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் ஆப் டபுள் டெரிவேட்டிவ் கூடுதலாக 𝑥𝑡இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் மற்றும் வலது கைப்பக்கம் cos 2𝑡 இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் நாம் இப்பொழுது இந்த 0வை 𝑥ஆகவும் மேலும் 1ஐ 𝑥′ஆகவும் மாற்றலாம் இதனால் நமக்கு அங்கு 1 இருக்கும் நாம் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள 𝑋𝑠ஐ இதே முறையில் சுருக்க வேண்டும் இந்த நிலையில் நாம் பார்ஷியல் ப்ராக்ஷ்னை உபயோகிக்க முடியும் இறுதியாக நாம் இதிலிருந்து cos 𝑡க்கு தலைகீழி எடுக்க வேண்டும் மேலும் தலைகீழி மறுபடியும் cos 2𝑡 மற்றும் இங்கு அது sin 𝑡ஆகும் எனவே இது கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வு இது இந்த ஆரம்ப நிபந்தனைகளையும் உள்ளடக்கியது ஏனெனில் அவை செயல்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் நன்மை நேரடியாக லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எடுத்துக் கொண்ட பிறகு கொடுக்கப்பட்ட இனிஷியல் நிபந்தனைகளை நாம் பயன்படுத்த முடியும் இறுதியாக கொடுக்கப்பட்ட கணக்கின் தீர்வைப் பெறுவோம் எனவே இங்கே நம்மிடம் 𝑦′′ 𝑦 𝐶𝐻𝑡 − 𝑎 உள்ளது இதில் 𝐶 நிலையானது மற்றும் 𝐻𝑡 − 𝑎 ஹெவிசைடு பங்ஷன் எனவே அது மதிப்பு 1 ஐ எடுக்கும் 𝑡 ≥ 𝑎 ஆக இருக்கும் பொழுது அல்லது 0 ஆகும் பின்னர் நமக்கு இனிஷியல் நிபந்தனைகள் உள்ளன மற்றும் இது உண்மையில் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் மிகச் சிறந்த பயன்பாடாகும் ஏனெனில் இது வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு டிஸ்கன்டினுயஸ் பங்க்ஷன் இதை நேரடியாக அல்லது வேறு சில வழிகளில் கையாள்வது கடினமாக இருக்கும் ஆனால் இங்கே ஹெவிசைட் பங்க்ஷனின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் நமக்குத் தெரியும் அதனால் அதை எளிதாகக் கையாள முடியும் எனவே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எடுத்துக்கொள்வதற்கு நாம் டெரிவேட்டிவ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் பின்னர் நமக்கு 𝑌 𝑠 மற்றும் வலது புறம் நம்மிடம் 𝐶 உள்ளது பின்னர் இந்த ஹெவிசைட் பங்க்ஷனின் லாப்லஸ் 𝐻𝑡 − 𝑎நம்மிடம் உள்ளது நாம் ∫∞ 𝑒−𝑠t dt இதனை இன்டெக்ரேட் செய்வதன் மூலம் e ass கிடைக்கும் எனவே இங்கே நம்மிடம் 𝑠2 1𝑌𝑠 𝐶e a s s 𝑠2 1உள்ளது இந்த இனிஷியல் நிபந்தனையை 𝑦 ′ ஐ 1 ஆகப் பயன்படுத்தியுள்ளோம் நம்மிடம் இப்போது Y 𝑠 க்கான இந்த வெளிப்பாடுகள் உள்ளன பின்னர் நாம் தலைகீழாக செல்லலாம் எனவே இங்கே இன்வெர்ஸ் எடுத்த பிறகு அது sin t என்பது தெளிவாக உள்ளது மற்றும் இங்கு நம்மிடம் 𝐶e a s s 𝑠2 1 உள்ளது எனவே முதலில் நாம் எடுத்துக்காட்டாக 1 s 𝑠2 1 மற்றும் e a s s இந்த பார்ஷியல் ப்ராக்ஷன்களை காண்போம் எனவே நாம் இன்வெர்ஸ் எப்படி பெறுவது என்பதை இப்போது நம்மிடம் இருக்கும் ஷிப்ட்டிங் தேற்றத்தை வைத்து நினைவில் கொள்வோம் அங்கு நம்மிடம் இருக்கும் L இருக்கிறது மேலும் 𝑒−𝑎𝑠𝐹𝑠இன் இன்வெர்ஸ் 𝑓𝑡 − 𝑎𝐻𝑡 − 𝑎 எனவே இது இன்வெர்ஸ் அங்கேயும் இருக்கிறது மேலும் நம்மிடம் F 𝑠 உள்ளது எனவே F 𝑠 1 மற்றும் s 𝑠2 1ஆகும் எனவே இரண்டு பங்கஷன்கள் உள்ளன இதன் இன்வெர்ஸ் 1 மற்றும் s𝑠2 1இன் இன்வெர்ஸ் cos t ஆகும் எனவே பின்னர் cos t இல் மாற்றம் இருக்கும் t என்பது t a ஆல் மாற்றப்படும் மற்றும் H பாக்டர் இங்கு இருக்கும் பின்னர் நாம் இதனை எளிதாக கையாள நம்மிடம் ஹேவிசைடு பங்க்ஷ்ன் 𝐻𝑡 − 𝑎 மற்றும் இந்த 1 − cos 𝑡 இன்வெர்ஸ் ஆகும் ஆனால் இந்த ஷிப்ட்டிங் தேற்றம் காரணமாக அங்கேயும் மாற்றம் இருக்கும் எனவே நமக்கு நிலையான நேரங்கள் ஹெவிசைட் பங்ஷன் 𝐻𝑡 − 𝑎 and 1 − cos𝑡 − 𝑎 நம்மிடம் இருக்கும் பின்வரும் கணக்கை தீர்க்கவும் நம்மிடம் டபுள் டெரிவேட்டிவ் உள்ளது மேலும் இந்த x மற்றும் வலது கைப் பக்கம் ஹேவிசைடு பங்க்ஷ்ன்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றை முந்தைய கணக்கை கையாண்ட அதே முறையில் கையாள முடியும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் நம்மிடம் 𝑠2𝑋𝑠 𝑋𝑠இவை இரண்டும் 0 என்பதால் இங்கிருந்து 𝑥 0 மற்றும் 𝑥′ 0 வருகிறது ஒரு முறை நாம் டெரிவேட்டிவ் தேற்றம் பயன்படுத்திய பிறகு அங்கு 𝑠 மற்றும் 𝑋𝑠 தவிர எந்த டேர்ம்களும் இருக்காது இங்கு ஹேவிசைடு 𝐻𝑡 − 1 இன் லாப்லஸ் e ss மற்றும் இந்த கணக்கில் அது e 5ss மேலும் இந்த 𝑋𝑠 e asss21 e 5sss21 எனவே மீண்டும் நாம் L 11ss21 என்பது 1 − cos 𝑡 என்பதை உணர வேண்டும் இந்த 𝑒−5𝑠 ஆல் நம்மிடம் நாம் முந்தைய எடுத்துக்காட்டில் உபயோகித்த ஷிப்ட்டிங் தேற்றம் உள்ளது அதனால் நம்மிடம் 1 − cos𝑡 − 1 உள்ளது இது தான் முதல் 𝑒−𝑠 ஆல் ஆன முதல் ஷிப்ட் 𝑡 − 1 இந்த இரண்டாம் படியில் நம்மிடம் இந்த 5 ஆல் ஷிப்ட் 𝑡 − 5 உள்ளது மேலும் இதே முறையில் 1 − cos𝑡 − 5𝐻𝑡 − 5 கிடைத்துள்ளது இந்த இனிஷியல் வேல்யூ கணக்கை தீர்க்கவும் அதனால் நமக்கு மேலும் டெல்ட்டா டேர்ம் 𝛿𝑡 − 3 மற்றும் 𝐻𝑡 − 3 கிடைத்துள்ளது இங்கும் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுக்கும் பொழுது ஷிப்ட்டிங் தேற்றம் பயன்படுத்தி𝑓𝑡 − 𝑎𝐻𝑡 − 𝑎 𝑒−𝑎𝑠𝐹𝑠க்கு சமம் என்று பயன்படுத்தலாம் மேலும் வலது கைப்பக்கம் இங்கு லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுத்த பிறகு நம்மிடம் 𝑒−3𝑠 மற்றும் 𝛿𝑡இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் 1 என்றும் உள்ளது அதனால் இங்கு வலது கைப்பக்கத்தில் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுத்த பிறகு 𝑒−3𝑠 மட்டும் இருக்கும் இங்கு நம்மிடம் டெரிவேட்டிவ் தேற்றத்தை பயன்படுத்தி மூன்று டெர்ம்கள் உள்ளன மேலும் 2 மடங்கு அதிகமாக டெரிவேட்டிவ் தேற்றத்தை அங்கு பயன்படுத்தியுள்ளோம் மற்றும் 2 மடங்கு 𝑌𝑠 அதனால் இங்கு இப்பொழுது இந்த இரு டெர்ம்களையும் இணைக்கமுடியும் 𝑌𝑠உடன் 𝑠2 2𝑠 2 மற்றும் வலது கை பக்கம் 𝑒−3𝑠 மற்றும் நாம் இனிஷியல் நிபந்தனைகளை பயன்படுத்தினோம் நம்மிடம் 𝑌𝑠 முழுமையாக 𝑠 இன் டேர்ம் ஆகவும் 1s121 ஆகவும் உள்ளது எனவே நாம் அங்கு 𝑦𝑡இன் தலைகீழ் எடுக்கும்போது நாம் மீண்டும் தலைகீழ் எடுக்கவேண்டும் ஷிப்ட்டிங் தேற்றம் இன்வெர்ஸ் எடுக்க உதவும் எப்பொழுதும் 𝑒−𝑎𝑠 இருக்கும்போது நாம் 𝐿 இன் இன்வெர்ஸ் எடுக்கின்றோம் அது 𝑓𝑡 − 𝑎 ஆகும் அதனால் அங்கு பங்க்ஷனில் ஷிப்ட் ஏற்படும் அதனால் இங்கும் நமக்கு ஷிப்ட் 𝑡 − 3 இருக்கின்றது 𝑡 என்பது 𝑡 − 3ஆல் மாற்றப்படும் ஆனால் நமக்கு 1s121 என்பதின் முதல் லாப்லஸ் இன்வெர்ஸ் தேவைப்படுகிறது எனவே அது 1s21என்பது போல் உள்ளது எனவே நாம் அங்கு முதல் ஷிப்ட்டிங் தியரத்தை விண்ணப்பிக்க வேண்டும் ஏனெனில் 𝐿𝑒𝑎𝑡𝑓𝑡 என்பது 𝐹𝑠 − 𝑎 ஆகும் எனவே நாம் இங்கு இதை உபயோகித்து அங்கு இருக்கும் ஷிப்ட்டை நீக்கலாம் அது 𝑒−𝑡 ஆகவும் மேலும் அது sin 𝑡 ஆகவும் இருக்கும் அதனால் அங்கு 𝑒−𝑡 sin 𝑡 இருக்கும் மேலும் அந்த 𝑒−3𝑠 ஆல் அங்கு உள்ள 𝑡 என்பது 𝑡 − 3இனால் ஷிப்ட் செய்யப்பட்டிருக்கும் மேலும் 1s121 இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் 𝑒−𝑡 sin 𝑡 ஆகும் இந்த 𝑒−3𝑠 இன் காரணமாக 𝑡 என்பது 𝑡 − 3ஆல் மாற்றப்பட்டது மேலும் அது 𝑡 − 3 ஆல் மாற்றப்படும் அங்கு ஹேவிசைடு பங்க்ஷ்ன்𝐻𝑡 − 3இன் பாக்டர் இருக்கும் எனவே இப்போது இந்த கணக்கில் பொதுவான தீர்வைக் காண்போம் அதாவது இனிஷியல் நிபந்தனைகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை நாம் இன்னும் சமாளிக்க முடியும் எனவே நாம் அந்த அன்நோன்களை அப்படியே வைத்திருப்போம் பின்னர் அதே செயல்முறையைத் தொடருவோம் இங்கு நாம் 𝑦′′இக்கான டெரிவேட்டிவ் தேற்றத்தினை லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மாக எடுக்கிறோம் அதனால் நமக்கு 𝑌𝑠 கிடைக்கிறது மற்றும் வலது கைப் பக்கம் 1s1 கிடைக்கும் அது 𝑒−𝑡 இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் ஆகும் இங்கு இந்த 𝑦 மற்றும் 𝑦′ கொடுக்கப்படவில்லை அதனால் நாம் அவற்றை கான்ஸ்டன்ட்களாக எடுக்கிறோம் எனவே நாம் இந்த 𝑦0 மற்றும் 𝑦1 ஐ எடுக்கிறோம் மேலும் நம்மிடம் இருக்கும் 𝑠2 1𝑌𝑠 அதற்கு சமமாகும் நாம் இந்த 𝑌𝑠ஐ 𝑌𝑠 என்பது sஇன் பங்க்ஷனிற்கு சமம் என்ற நிலைக்கு கொண்டுவருகிறோம் பிறகு நாம் பார்ஷியல் ப்ராக்ஷ்ன்ஸை பயன்படுத்த முடியும் நம்மிடம் இருக்கிறது இங்கு நாம் லாப்லஸ் தலைகீழ் எடுக்கும் பொழுது கிடைக்கும் மேலும் இங்கேயும் நாம் ½ வை பெறுவோம் என்பது cost ஐ கொடுக்கும் பின்னர் மீண்டும் இங்கே ½ கிடைக்கிறது நம்மிடம் sin 𝑡 𝑦0 cos 𝑡 𝑦1sin 𝑡 இருக்கின்றது இறுதியாக நம்மிடம் y½e t மேலும் இந்தcos 𝑡 𝑦0 ½ என்பதையும் இந்த sint 𝑦1 ½ என்பதையும் கொடுக்கின்றது இவை C0மற்றும் C1என்ற வேறு சில கான்ஸ்டன்ட்களாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் தீர்வு ஆகும் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை ஜெனரல் தீர்வு கிடைத்த பிறகு இறுதியில் கணக்கிடலாம் ஆனால் பொதுவாக நாம் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுடன் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை பயன்படுத்துகிறோம் முதல் படிக்கு பிறகு அவற்றை உபயோகிக்க வேண்டும் பின்னர் நாம் கணக்கிடுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் இங்கே எடுத்துக்காட்டாக இந்த போர்த் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன் உள்ளது அதன் வலது பக்கத்தில் −𝛿𝑥 − 1 இருக்கின்றது இன்ஷியல் நிபந்தனைகள் இந்த 0களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை நாம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் இந்த இனிஷியல் நிலைகளால் இவை அனைத்தும் 0 ஆகிவிடும் மன்னிக்கவும் இனிஷியல் நிபந்தனைகள் இல்லை இது உண்மையில் பௌண்டரி வேல்யூ கணக்கு எனவே பௌண்டரி வேல்யூ கணக்கு ஏனெனில் இரண்டு பாயிண்ட்களில் இந்த நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று 0 விலும் மற்ற இரண்டு நிபந்தனைகள் 2 லும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது இனிஷியல் வேல்யூ கணக்கு இல்லை இது பௌண்டரி வேல்யூ கணக்கு பௌண்டரி வேல்யூ கணக்குகளில் இரண்டு வேவ்வேறு பாயிண்ட்களில் நிபந்தனைகளாக கொடுக்கப்படும் எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளும் 0 வில் கொடுக்கப்பட்டுள்ளன மற்ற இரண்டும் 2 இல் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இங்கே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எடுத்த பிறகு இந்த நிபந்தனைகளை நேரடியாக இந்த நிலையில் இணைக்க முடியும் ஆனால் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த முடியாது முதலில் தீர்வை அதாவது ஜெனரல் தீர்வை பெறுவோம் எனவே நாம் இப்பொழுது டெரிவேட்டிவ் தேற்றத்தைப் பயன்படுத்தி ஐப் பெறுவோம் வலது கைப் பக்கம் 𝛿𝑥 − 1 பெறப்பட்டது மேலும் அது 𝑒−𝑠ஆக உருமாற்றப்பட்டது மற்றும் அங்கே ஒரு மைனஸ் சைன் உள்ளது அது இங்கு இருப்பது போலவே இருக்கிறது சுருக்கிய பிறகு நாம் இப்போது எடுத்துக்காட்டாக 𝑦′ஐ 0 என்றும் 𝑦′′ வை 0 என்றும் கருதவேண்டும் எனவே இந்த டெர்ம் மறைந்துவிடும் மேலும் இந்த டெர்ம் மறைந்துவிடும் ஆனால் இது இருக்கும் எனவே நாம் அதை 𝐶1போன்று எடுத்துக்கொள்ளலாம் இதை 𝐶2போன்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த 𝑌𝑠க்கான எக்ஸ்பிரஷனை பெறலாம் மேலும் ஷிப்டிங் தேற்றத்தை இங்கு 𝑒−𝑠 க்கு பயன்படுத்தலாம் என்பது தெரியும் இங்கு 𝑠4 என்ற டெர்ம் இருக்கிறது இங்கும் அதே பொருள் ஆனால் ஷிப்டிங் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது ஏனெனில் 𝑒−𝑠 அங்கு இல்லை எனவே இறுதியாக 𝑒−𝑠 ஆல் அங்கு 1இல் ஷிப்ட் இருக்கும் நம்மிடம் 36 மற்றும் ஹேவிசைடு பங்க்ஷ்ன் உள்ளது சில நேரங்களில் நாம் ஹேவிசைடு பங்க்ஷ்னை 𝑢 என்கிற குறிப்பால் பயன்படுத்துகிறோம் சில இடங்களில் H என்றும் பயன்படுத்துகிறோம் எனவே இங்கு நம்மிடம் இதன் காரணமாக 𝐶1𝑥 உள்ளது மீண்டும் அதே நிலை ஆனால் ஷிப்ட் இல்லை எனவே இங்கு நம்மிடம் மீண்டும் x36 உள்ளது அது x36 ஆக இருந்தது ஆனால் e s ஆல் இங்கு ஒரு ஷிப்ட் மற்றும் பெருக்கல் ஹேவிசைடு பங்க்ஷனால் ஏற்பட்டது இதுவரை பயன்படுத்தப்படாத இந்த இரண்டு நிபந்தனைகளையும் இப்போது நாம் பயன்படுத்தலாம் எனவே 𝑦 என்பது 0 ஆகும் எனவே நாம் இந்த x என்பது 2க்கு சமம் என்று கடந்து செல்கிறோம் மேலும் இதனை சுருக்குகிறோம் எனவே நமக்கு ஒரு ஈக்வேஷன் 𝐶1 மற்றும் 𝐶2 வில் கிடைக்கும் மற்றொரு ஈக்வேஷனைப் பெறுவதற்கு நாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைக்கு டபுள் டெரிவேட்டிவ்வை எடுக்க வேண்டும் எனவே நாம் இங்கிருந்து டபுள் டெரிவேட்டிவ்வை எடுத்த பிறகு 2 ஐ அமைப்போம் x என்பது 2க்கு சமமாகும் மேலும் நமக்கு மற்றொரு ஈக்வேஷன் 𝐶2 இல் கிடைக்கும் இந்த இரண்டாம் ஈக்வேஷனில் இருந்து நேரடியாக நமக்கு 𝐶2 என்பது ½ க்கு சமம் என்று கிடைத்துவிடும் எடுத்துக்காட்டாக நாம் இந்த 𝐶2 வை முதல் ஈக்வேஷனில் இணைத்து நேரடியாக 𝐶1ஐ பெற முடியும் எனவே நம்மிடம் 𝐶1 மற்றும் 𝐶2 உள்ளது இதனை தீர்வில் மாற்றம் செய்து நாம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வை பெறலாம் இங்கு நம்மிடம் இன்ஷியல் வேல்யூ கணக்குகள் உள்ளன ஏனெனில் இந்த நிபந்தனைகள் 0 வில் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு ஒரு வேறுபாடு உள்ளது இது 𝑡𝑦′ எனவே இங்கு நம்மிடம் வேறியபிள் கோ எஃபிஷியெண்ட் உள்ளது ஆனால் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை வைத்து மீண்டும் சமாளிக்க முடியும் எனவே நம்மிடம் டெரிவேட்டிவ் தேற்றம் 𝑦'′க்கு பயன்படுத்தி 𝑠2𝑌𝑠 − 𝑠𝑦 − 𝑦′ உள்ளது மற்றும் 𝑡 முறை 𝑦′ எனவே நாம் ஏற்கனவே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மின் பண்புகளைக் கடந்துவிட்டோம் எனவே 𝑡𝑦′ இன் லாப்லஸ் d dsL𝑦' மற்றும் அங்கு −2𝑌𝑠 இருக்கிறது மற்றும் நம்மிடம் வலது கைப்பக்கம் 4𝐿1 இருக்கிறது எனவே இங்கு நம்மிடம் 𝑠2𝑌𝑠 உள்ளது நாம் 𝑦வை 1க்கு சமம் என்ற நிபந்தனையை உபயோகித்தோம் அங்கு s எனும் ஒரு டெர்ம் இருக்கிறது மேலும் d dsL𝑦' எனவே நாம் 𝑦′க்கு மீண்டும் டெரிவேட்டிவ் தேற்றம் பயன்படுத்துகிறோம் பிறகு நம்மிடம் −2𝑌𝑠இருக்கும் மற்றும் வலது கைப்பக்கம் 4s மற்றும் 1இன் லாப்லாஸ் 1s என்றும் இருக்கும் இப்பொழுது இங்கு நாம் இனிஷியல் கண்டிஷன்களை பயன்படுத்தலாம் எனவே இங்கு இது முக்கியம் இல்லை dds என்பது இதனை 0வாக மாற்றிவிடும் நம்மிடம் dds𝑠𝑌𝑠 உள்ளது எனவே நாம் இங்கு ப்ராடெக்ட் விதியை பயன்படுத்துகிறோம் இறுதியாக அந்த டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனை நாம் பெறுவோம் இந்த விஷயத்தில் இந்த t அங்கு இருப்பதால் அல்ஜிப்ரிக் ஈக்வேஷன் மட்டும் இல்லை இந்த முறை டெரிவேட்டிவ் டெர்ம் தோன்றியுள்ளது நமக்கு இந்த இன்டிபென்டென்ட் வேரியபிளை சார்ந்த கோ எஃப்பிஷிஎண்ட் இருக்கும் போது டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன் கிடைக்கும் எனவே நம்மிடம் dYdS 3s SY 4s21 கிடைக்கும் மேலும் இது ஒரு லீனியர் ஈக்வேஷன் எனவே நாம் இன்டெக்ரேடிங் பாக்டரை கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் நாம் அதன் தீர்வை எழுதலாம் மீதமுள்ளது 𝑌𝑠ஐ பெறுவதற்கான சுருக்குதல் மட்டும் எனவே நாம் முன்னேறி செல்லலாம் இங்கு பகுதிகளால் இன்டெக்ரேஷன் செய்த பிறகு விதிமுறைகள் இருக்கும் எனவே முதல் இன்டெக்ரல் −4𝑠𝑒−𝑠22 மேலும் அங்கு 𝑠3𝑒−𝑠22 ஐ வைத்து இன்டெக்ரல் அமையும் எனவே இங்கே வலது கைப்பக்கத்தில் இருப்பதற்கான இன்டெக்ரல் அம்சம் முதலில் இங்கே கொடுக்கப்படும் ஏனெனில் இதன் டெரிவேட்டிவ் உண்மையில் இங்கே s என்று இருக்கிறது எனவே நம்மிடம் இருக்கும் இன்டெக்ரேஷன் 4𝑒 − 𝑠22 ஆகும் இங்கே நாம் செயின் விதியை மீண்டும் பயன்படுத்த வேண்டும் எனவே இதை 𝑠2 என்று எழுதலாம் என்று செயின் விதி கூறுகிறது மேலும் நாம் அந்த 𝑠 உடன் 𝑒−𝑠22ஐ கொண்டு வரலாம் இந்த டெர்மை இன்டெக்ரேட் செய்யலாம் மேலும் இதை டிஃபரென்ஷியேட் பண்ணலாம் எனவே இங்கே மைனஸ் சைனுடன் நாம் இதை இன்டெக்ரேட் செய்ய வேண்டும் மற்றும் அங்கு ஒரு மைனஸ் சைன் உள்ளது எனவே −𝑠2𝑒−𝑠22 𝑠2 இன் டெரிவேட்டிவ் 2s மற்றும் 𝑒−𝑠22இன் டெரிவேட்டிவ் மைனஸ் சைன் உடன் இருக்கும் எனவே பிளஸ் ஆக மாறும் மேலும் நம்மிடம் c இருக்கிறது இங்கு நாம் இதை இன்டெக்ரேட் செய்யமுடியம் மீண்டும் அது −𝑒−𝑠22 இங்கு அது 2 உடனும் அங்கு 4 உடனும் இருக்கிறது எனவே 4 மீதம் இருக்கும் பின்னர் 4 மேலும் பின்னர் மைனஸ் 2 எனவே இது 2𝑒−𝑠22 போன்று இருக்கும் நாம் மேலும் இதனால் வகுக்கலாம் இறுதியாக நம்மிடம் இருக்கும் 𝑌𝑠 இன் எக்ஸ்ப்ரெஷன் s இன் டெர்ம் ஆக இருக்கும் இருந்தபோதிலும் நாம் அனுமானித்தது 𝑦𝑡 என்பது பீஸ்வைஸ் கண்டினியஸ் ஆகவும் மற்றும் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர் ஆகவும் இருக்கிறது மேலும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் ப்ராபெர்ட்டி நமக்கு தெரியும் அதாவது s இன் ட்ரான்ஸ்பார்ம் ∞ க்கு செல்வதால் அதன் ட்ரான்ஸ்பார்ம் 0 விற்கு செல்லும் எனவே இந்த ப்ராபெர்ட்டி இங்கு நிறைவு பெற வேண்டுமானால் c என்பது 0 ஆகவேண்டும் ஏனெனில் c என்பது 0 அல்லாமல் ஆக இருந்தால் இது ∞ க்கு சென்று விடும் எனவே லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இந்த ப்ராபெர்ட்டி 𝑌𝑠க்கு இருக்க வேண்டுமெனில் s என்பது ∞ க்கு செல்வதனால் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் இந்த பங்க்ஷ்ன் 0 ஆக வேண்டும் இந்த கணக்கில் நமக்கு c என்பது 0 ஆகவேண்டும் அல்லது இது சாத்தியமில்லை எனவே இந்த டெர்ம் மறைந்து விடும் மேலும் நாம் இதன் தலைகீழியை எடுக்கமுடியும் எனவே இந்த 2s3 நமக்கு t2 என்பதையும் மேலும் 1s என்பது 1ஐயும் கொடுக்கும் நம்மிடம் 𝑦𝑡 𝑡2 − 1 என்ற பங்க்ஷன் இருக்கும் இனிஷியல் வேல்யூ கணக்கை தீர்க்கவும் எனவே இங்கே மீண்டும் நம்மிடம் வேரியபிள் கொயபிசியன்ட் உள்ளன எனவே 𝑡𝑦′′ 𝑦′ 𝑡𝑦 0 மேலும் இந்த இனிஷியல் கண்டிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நாம் அதே வழி முறையை மீண்டும் பின்பற்றுகிறோம் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம்மை எடுக்கிறோம் அங்கு t இருப்பதால் ஒரு டேர்ம் dds இருக்கிறது நாம் இதனை சுருக்கிய பிறகு அங்கு இரண்டு இடங்களில் dds என்பது தோன்றும் எனவே டெரிவேட்டிவ் தியரத்தை இங்கு உபயோகிக்கலாம் மீண்டும் நம்மிடம் இந்த 𝐿𝑦 டெரிவேட்டிவ் தியரம் இருக்கும் மேலும் நம்மிடம் அங்கு dds இருக்கும் நாம் இதனை கவனித்த பிறகு இந்த இனிஷியல் கண்டிஷன்களை இங்கும் இணைத்துள்ளோம் நமக்கு டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன் கிடைக்கும் அது ஒரு எளிமையான டிஃபரென்ஷியல் ஈகுவேஷன் மேலும் இதனுடைய தீர்வை நாம் எளிமையாக Yc1s2½ என்று எழுதலாம் நாம் இதனை நினைவுகூருவதற்காக இதன் இன்வெர்ஸ் எடுத்தால் இந்த ஸ்பெஷல் பங்க்ஷனின் இன்வெர்ஸ் 𝐽0𝑡 ஆகும் இது நாம் முன்னரே விவாதித்த விரிவுரையில் 𝐽0𝑡 என்பது 1 ஆகும் மேலும் இங்கு 𝑦 என்பது 1 ஆகக் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த c ஐ கணக்கிட முடியும் இங்கு இந்த இரண்டு கண்டிஷன்களும் கொடுக்கப்பட்டுள்ள மேலும் 𝑦 1 என்றும் உள்ளது எனவே நாம் c என்பது 1 க்கு சமம் என்று கண்டுபிடிக்கலாம் எனவே நம்மிடம் 𝑦𝑡 𝐽0𝑡 என உள்ளது இப்பொழுது இந்த இன்டெக்ரல் ஈகுவேஷனிற்கு வருகிறோம் நம்மிடம் 𝑓𝑡 என்பது 𝑔𝑡க்கு சமம் என்று உள்ளது அல்லது 𝑔𝑡 என்பது விற்கு சமம் என்றும் உள்ளது எனவே இங்கு கேள்வி என்னவென்றால் 𝑓 என்பது இந்த கணக்கில் நமக்குத் தெரியாதது அப்படியெனில் 𝑓 என்பது என்ன 𝑓ஐ எப்படிப் பெற முடியும் நாம் இந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மை மீண்டும் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த கண்டிஷன்களின் கீழ் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே 𝐾𝑡 𝑢 என்பது 𝐾𝑡 − 𝑢 என்ற தன்மையாக இருக்கும் இங்கும் 𝐾𝑡 − 𝑢 நம்மிடம் 𝐾𝑡 − 𝑢 இருக்கிறது எனவே இந்த கேசில் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மை எளிதாக உபயோகிக்கலாம் எனவே நம்மிடம் இங்கு 𝐹𝑠 இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த முதல் ஈக்வேஷனிலிருந்து 𝐺𝑠 மற்றும் கண்வொலுஷன் தியரம் இருக்கும் நம்மிடம் 𝐾𝑡 − 𝑢க்கு பதிலாக 𝐾𝑡 𝑢மற்றும் 𝑓𝑢க்கு இருப்பதால் கண்வொலுஷன் இன்டெக்ரலாக மாறும் எனவே நாம் 𝐾𝑠 மற்றும் 𝐹𝑠ஐப் பெறுவோம் ஒரு முறை நாம் இந்த 𝐹𝑠ஐ காணலாம் 𝐹𝑠இன் எக்ஸ்ப்ரெஷன் மற்றும் இறுதியாக இந்த ட்ரான்ஸ்பார்மின் இன்வெர்ஸ் தீர்வை அளிக்க உதவும் எனவே அது மீண்டும் இதே போன்ற எளிய படிகள் எடுத்துக்காட்டுகளில் ஒரு சிலவற்றை நாம் மீண்டும் காணலாம் எனவே எடுத்துக்காட்டாக நம்மிடம் 𝑓𝑡 என்பது 𝑒−𝑡க்கு சமம் என்றும் மேலும் இந்த இன்டெக்ரல் காணவொலுஷன் இன்டெக்ரலாகவும் உள்ளது அங்கு 𝑓 எனும் ஒரு பங்ஷன் மற்றும் ஒரு sine பங்ஷன் உள்ளது எனவே நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுத்த பிறகு நம்மிடம் இங்கு 𝑒−𝑡 இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் மேலும் காணவொலுஷன் தியரம் உள்ளது எனவே இது லாப்லஸ் ஆப் sin t என்பதன் ப்ரொடெக்ட் ஆகவும் 𝑓𝑡 இன் ப்ரொடக்ட் லாப்லசுடன் உள்ளது லாப்லஸ் 𝑓𝑡 என்பதை பொதுவாக எடுப்பதனால் நாம் லாப்லஸ் 𝑓𝑡ஐ இதற்கு சமமாக பெறுவோம் அதனை மேலும் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மிற்காக இன்வர்ட் செய்யமுடியும் மற்றும் இந்த பார்ஷியல் ப்ராக்ஷ்ன் உடன் நாம் இப்பொழுது இன்வெர்ஸ் எடுக்கமுடியும் எனவே இது இங்கிருந்து 2𝑒−𝑡மற்றும் இங்கிருந்து 𝑡 மற்றும் கடைசி டேர்மில் இருந்து 1 ஆகும் எனவே நம்மிடம் 2𝑒−𝑡 𝑡 − 1 என்பது 𝑓𝑡 என்று இருக்கிறது இங்கு நம்மிடம் 𝑥𝑡 என்பது க்குச் சமம் என்று இருக்கிறது மீண்டும் நம்மிடம் இதே நிலை உள்ளது அதாவது இந்த இரண்டுபங்க்ஷன்களின் ப்ரொடக்ட் எனவே கண்வொலுஷன் ப்ரொடக்ட் மேலும் நாம் கண்வொலுஷன் தியரத்தை பயன்படுத்தலாம் எனவே அது லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மின் ப்ரொடக்ட் ஆகும் அது நம்மிடம் இருப்பதால் 𝑒−𝑡 இடம் 1s1 என்று பயன்படுத்தலாம் மேலும் அது இதனுடைய ப்ராடக்ட் ஆகும் எனவே sinh இன் லாப்லஸ் 1s2 1 என்பது ஆகும் மேலும் லாப்லஸ் ஆப் 𝑥𝜏 இன் ப்ரொடக்ட் 𝑋𝑠 ஆகும் நம்மிடம் இந்த 𝑋𝑠 என்பது இதற்கு சமமாக உள்ளது மேலும் அது என்பதற்கு சமமாகவும் உள்ளது நம்மிடம் உள்ளது மேலும் நாம் லாப்லஸ் இன்வெர்ஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும் ஏனெனில் 𝑠2 − 𝑎2என்பது அங்கே வரும் நாம் இதன் இன்வெர்ஸ் எடுத்த பிறகு லாப்லஸைப் பெறுவோம் மேலும் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வைப் பெறலாம் இங்கே நம்மிடம் உள்ளது மீண்டும் நாம் இதே கொள்கையை பயன்படுத்துகிறோம் எனவே நமக்கு 𝑡2இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் என்று கிடைக்கும் எனவே இதன் இன்டெக்ரல் கிடைக்கும் மேலும் நாம் இந்த இன்டெக்ரலின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மை ஏற்கனவே படித்துவிட்டோம் 1s இன் ஃபாக்டர் மட்டும் அங்கு வரும் மேலும் இந்த இன்டெக்ரண்டின் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் 𝑒𝑡𝑥𝑡 ஆகும் எனவே இந்த இன்டெக்ரண்ட் 𝑒𝑡𝑥𝑡இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்மால் 1s எனும் டேர்ம் நம்மிடம் உள்ளது எனவே இது 1sX மீண்டும் இங்கு ஷிஃப்டிங் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் 𝑒𝑡𝑥𝑡இன் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் 𝑥𝑡 இந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் 𝑋𝑠 ஆகும் மேலும் அங்கு இந்த ஏக்ஸ்போனென்ஷியல் பங்க்ஷனால் அங்கு ஒரு ஷிப்ட் ஏற்படும் எனவே நம்மிடம் X இருக்கும் எனவே நம்மிடம் X 2s2 அல்லது X 2s12 ஆகும் எனவே s என்பது s1 ஆல் மாற்றம் செய்யப்படும் இதனை நாம் இன்வெர்ட் செய்தால் நம்மிடம் 𝑥𝑡 2𝑒−𝑡𝑡 இருக்கும் எனவே அவ்வளவுதான் இதுதான் இந்த விரிவுரையை தயாரிக்க நாம் பயன்படுத்திய குறிப்புகள் மேலும் நாம் இதனை நிறைவு செய்வதற்காக நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பாமைப் பபயன்படுத்தி இன்டெக்ரல் மற்றும் டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன்களின் தீர்வை கண்டுபிடிப்பது குறித்து விவாதித்தோம் குறிப்பு படிகள் என்னவெனில் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம்மை எடுக்க வேண்டும் மேலும் 𝐿𝑦 𝐹𝑠க்காக தீர்க்கவேண்டும் இந்த கணக்கில் நமக்கு கான்ஸ்டன்ட் கோயபிசியன்ட் இக்வேஷன் உள்ளதால் நாம் நேரடியாக அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரஷனைப் பெறலாம் மேலும் இந்த ஃபாமில் எளிதாக வரலாம் ஆனால் நம்மிடம் வேரியபிள் கோயபிசியன்ட் உள்ளது அதனால் நாம் 𝐿𝑦 𝐹𝑠 என்பதனைப் பெறுவதற்கு சில எளிதான டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன்களைத் தீர்க்க வேண்டும் அதே படிகளை நாம் இன்டெக்ரல் ஈக்வேஷனிற்கு உபயோகித்தோம் லாப்லஸ் ட்ரான்ஸ்பார்ம் எடுத்த பிறகு நேரடியாக 𝐿𝑦 𝐹𝑠 என்பதை பெறலாம் கடைசி படி இன்வெர்ஸ் எடுப்பது ஆகும் எனவே டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வைப் பெறமுடியும் சரி இந்த விரிவுரைக்கு அவ்வளவுதான் உங்கள் கவனத்திற்கு நன்றி